இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறோம் கடந்த சில விரிவுரைகளில் பல்வேறு வெள்ளை பெட்டி சோதனை நுட்பங்களைப் பார்த்தோம் குறிப்பாக கவரேஜ் அடிப்படையிலான சோதனை பல்வேறு வகையான கவரேஜ் பல்வேறு கூறுகள் ஆகியவற்றைப் பார்த்தோம் இன்று டேட்டாஃப்ளோ சோதனையை பார்க்கலாம் எனவே முதலில் நாம் டேட்டாஃப்ளோ சோதனையைப் பார்ப்போம் பின்னர் மியூடேஷன் சோதனையைப் பார்ப்போம் நாம் தொடங்குவதற்கு முன் வெள்ளை பெட்டி சோதனையில் ஒரு சிறிய வினாடி வினா ஒன்றை பார்க்கலாம் கவரேஜ் அடிப்படையிலான சோதனை என்றால் என்ன கவரேஜ் அடிப்படையிலான சோதனை மூலம் ஒரு நிரலின் சில கூறுகள் டெஸ்ட் கேஸ் எம்

சி டி சி கவரேஜ் மற்றும் பலவற்றைப் பார்த்தோம் ஒரு குறிப்பிட்ட கவரேஜ் அடிப்படையிலான சோதனையைப் பயன்படுத்துவதில் சோதனை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது கவரேஜ் அடிப்படையிலான சோதனைக்கு நாம் டெஸ்ட் கேஸ் அடிப்படையிலான சோதனை மூலம் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் இங்கே கவரேஜ் அடிப்படையிலான சோதனையைப் போலல்லாமல் டெஸ்ட் கேஸ் சோதனை பற்றி விவாதிக்க உள்ளோம் நாம் பல்வேறு வகையான சோதனைகளைப் பற்றி விவாதித்தோம் இப்போது பல்வேறு வகையான கவரேஜ்களுக்கு இடையில் உள்ள தொடர்பு என்ன என்று பார்ப்போம் ஆல் பாத் கவரேஜ் என்பவைகள் ஸ்டேட்மெண்ட் கவரேஜை விட வலுவாக உள்ளது பிரான்ச் கவரேஜ் மற்றும் கண்டிஷன் கவரேஜ் இரண்டையும் விட வலுவான கண்டிஷன் டெசிஷன் கவரேஜ் நம்மிடம் உள்ளது பின்னர் எம் சி டி சி கவரேஜ் உள்ளது இது பிரான்ச் கவரேஜ் விட வலுவானது இது கண்டிஷன் டெசிஷன் கவரேஜ் ஆகும் பின்னர் நம்மிடம் பாத் கவரேஜ் அல்லது சார்பற்ற பாதைக் கவரேஜ் உள்ளது அது பிரான்ச் கவரேஜை விட வலிமையானது பின்னர் எம் சி டி சி கவரேஜை விட வலுவான மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் அல்லது எம் சி உள்ளது ஆனால் எம் சி டி சி கவரேஜை பாத் சோதனையைப் பார்ப்போம் டேட்டா ப்ளோ சோதனையில் நிரலில் சில வரையறைகள் மற்றும் மாறிகளின் பயன்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதைக் காண்கிறோம் எனவே இங்கே ஒரு சிறிய நிரல் a b b c d d a இங்கே a என்பதற்கு மதிப்பு ஒதுக்கப்பட்டுள்ளதை இங்கே காண்கிறோம் a என்பதன் மதிப்பு வரையறுக்கப்பட்டுள்ளது மற்றும் அடுத்த அறிக்கையில் b வரையறுக்கப்படுகிறது என்று நாம் கூறுகிறோம் மூன்றாவது அறிக்கையில் d வரையறுக்கப்படுகிறது ஆனால் அது a என்பதன் மதிப்பை பயன்படுத்துகிறது எனவே முதல் அறிக்கையில் a வரையறுக்கப்பட்டுள்ளது மற்றும் கடைசி அறிக்கையில் பயன்படுத்தப்படுகிறது இதை நாம் ஒரு DU பாதை என்று அழைக்கிறோம் எனவே பல்வேறு மாறிகளுக்கான வரையறை மற்றும் பயன்பாடு குறிப்பிடப்படுகிறது மேலும் அவை உள்ளடக்கப்பட்டு இருக்கிறதா என்பது டேட்டா ப்ளோ இங்கே சோதிக்கப்படுகின்றனவா இல்லையா என்பதை சரிபார்க்கிறோம் இந்த திட்டத்தைப் பார்ப்போம் இது செயல்பாடு மற்றும் முதல் அறிக்கை a என்னும் மாறியை வரையறுக்கிறது மேலும் அதற்கு ஒரு மதிப்பை ஒதுக்குகிறது இப்போது ஐந்தாவது அறிக்கை வேரியபிள் a ஐப் பயன்படுத்துகிறது மற்றும் வேரியபிள் b ஐ வரையறுக்கிறது ஆறாவது அறிக்கை a ஐ வரையறுக்கிறது மற்றும் a ஐப் பயன்படுத்துகிறது இதேபோல் மூன்றாவது அறிக்கை c ஐப் பயன்படுத்துகிறது நான்காவது அறிக்கை d ஐப் பயன்படுத்துகிறது எட்டாவது அறிக்கை a ஐப் பயன்படுத்துகிறது எனவே ஒரு நிரலில் எந்தவொரு அறிக்கையையும் கொடுத்தால் அந்த அறிக்கை வரையறுக்கும் அல்லது பயன்படுத்தும் வேரியபிள்ஸ் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம் இங்கே டேட்டா ப்ளோ சார்ந்த சோதனையில் முதலில் அனைத்து DEF மற்றும் USES தொகுப்பையும் கணக்கிடுகிறோம் எஸ் என்பது ஒரு அறிக்கை ஒரு நிரல் அறிக்கை என்றால் தொகுப்பு DEF என்பது அனைத்து வேரியபிள்ஸ் X இன் தொகுப்பாகும் இது அறிக்கை வேரியபிள் X ஐ வரையறுக்கிறது எனவே b a ஒரு அறிக்கை என்றால் அறிக்கைக்கான DEF தொகுப்பு b ஆக இருக்கும் b என்பது வரையறுக்கப்படுகிறது b a மற்றும் USES என்பது அறிக்கையில் பயன்படுத்தப்படும் அனைத்து வேரியபிள்ஸ் குறிக்கும் சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் a b போன்ற ஒரு அறிக்கையைப் பார்த்தால் அது DEF என்பதை a b என்று எழுதுகிறோம் இப்போது S1 என்ற அறிக்கையில் லைவ் என்ற வார்த்தையை வரையறுக்கிறோம் ஒரு வேரியபிள் S என்ற அறிக்கையில் வரையறுக்கப்பட்டு S1 என்பதில் X வரையறுக்க படாமல் இருந்து மற்றும் S இலிருந்து S1 க்கு ஒரு பாதை இருந்தால் a என்னும் வேரியபிள் S1 என்ற அறிக்கையில் லைவ் ஆக இருக்கிறது என சொல்லலாம் எனவே நிரலில் அறிக்கைகள் இருந்தால் மற்றும் நம்மிடம் 1 அறிக்கை இருந்தால் S மற்றும் DEF என்பது X ஆகும் அதாவது இது X a b அல்லது ஏதாவது வடிவத்தைக் கொண்டிருக்க வேண்டும் X க்கு ஒரு பயன்பாட்டைக் கொண்ட S1 என்ற மற்றொரு அறிக்கை உள்ளது எனவே USE என்பது தொகுப்பு X எனப்படும் இது P X 2 அல்லது அது போன்ற ஏதாவது மதிப்பை கொண்டிருக்க வேண்டும் எனவே மதிப்பு X வேரியபிள் X இன் மதிப்பு இங்கே பயன்படுத்தப்படுகிறது பின்னர் அவற்றுக்கு இடையேயான அறிக்கைகளில் X க்கு எந்த வரையறையும் இல்லை எனவே X என்பது 5 என நாம் வரையறுத்தால் 5 என்னும் மதிப்பு S1 இல் கிடைக்கிறது இது வேரியபிள் X என்பது S1 என்ற அறிக்கையில் லைவ் ஆக உள்ளது என எடுத்துக் கொள்ளப்படும் இது S இல் வரையறுக்கப்படுகிறது மற்றும் S1 இல் பயன்படுத்தப்படுகிறது மேலும் S இல் வரையறுக்கப்பட்ட X S1 இல் லைவ் என்று சொல்கிறோம் இப்போது நாம் ஒரு DU சங்கிலியை வரையறுக்கலாம் இது S இல் வரையறுக்கப்பட்டு S1 இல் பயன்படுத்தப்படும் அனைத்து லைவ் வேரியபிள் தொகுப்பாகும் இது அனைத்து வேரியபிள்ஸ் X இன் தொகுப்பாகும் இவை S இல் வரையறுக்கப்பட்டு S1 இல் பயன்படுத்தப்படுகிறது எனவே ஒரு நிரலில் வெவ்வேறு அறிக்கைகளில் வரையறுக்கப்பட்ட வெவ்வேறு வேரியபிள்ஸ் இருக்கக்கூடும் அவை மற்ற அறிக்கைகளில் லைவ் ஆக இருக்கும் எனவே சில அறிக்கையில் ஒரு வேரியபிள் வரையறுக்கப்படலாம் அது வேறு சில அறிக்கைகளில் லைவ் ஆக இருக்கும் அறிக்கை எண் 1 மற்றும் இது 5 7 20 என இருக்கலாம் எனவே 1 முதல் 5 வரை ஒரு DU சங்கிலி 1 முதல் 20 வரை ஒரு DU சங்கிலி 1 முதல் 7 வரை ஒரு DU சங்கிலி எனவே ஒரு நிரலில் அதிக எண்ணிக்கையிலான DU சங்கிலிகள் இருக்கக்கூடும் ஏனெனில் பல வேரியபிள்ஸ் மற்றும் ஒரு இடத்தில் வரையறுக்கப்பட்ட ஒவ்வொரு வேரியபிள் பல அறிக்கைகளில் லைவ் ஆக இருக்கும் ஒரு DU சங்கிலி ஒரு வேரியபிள் யின் வரையறையைக் கொண்டுள்ளது மற்றும் வரையறையிலிருந்து அடையக்கூடிய அனைத்து பயன்பாடுகளும் எந்தவொரு தலையீடும் இல்லாமல் உள்ளன இங்கே ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இது ஒரு செயல்பாடு என்றால் a என்பது இரண்டாவது அறிக்கையில் வரையறுக்கப்பட்டுள்ளது மற்றும் ஐந்தாவது அறிக்கையில் a பயன்படுத்தப்படுகிறது எனவே a 2 மற்றும் 5 ஒரு DU சங்கிலி மற்ற DU சங்கிலிகளை இங்கே காணலாம் ஒருவேளை b என்பது இங்கே வரையறுக்கப்பட்டு வேறு ஏதேனும் ஒரு இடத்தில் பயன்படுத்தப்படலாம் ஒரு நிரல் பொதுவாக அதிக எண்ணிக்கையிலான DU சங்கிலிகளைக் கொண்டுள்ளது நிரலில் உள்ள ஒவ்வொரு DU சங்கிலியும் ஒரு முறையாவது செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதே எளிய டேட்டா ப்ளோ களையும் உள்ளடக்கியது என்பதைக் குறிக்கிறதா ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் இது ஒரு நிரலாகும் அங்கு நாம் பல அறிக்கைகளை ஒரு தொகுதியாக எழுதியுள்ளோம் எனவே மேலே உள்ள திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி B1 B2 B3 B4 B5 எண்ணம் 5 தொகுதிகள் உள்ளன மேலும் இது வொயில் லூப் ற்குள் நுழைந்தவுடன் C2 C4 C3 மற்றும் C1 நிபந்தனைகளின் விளைவுகளின் அடிப்படையில் வெவ்வேறு தொகுதிகளை அடைய முடியும் என்பதை இங்கே காணலாம் இப்போது நாம் இங்கே DU சங்கிலிகளைக் கணக்கிட விரும்பினால் ஒரு குறிப்பிட்ட வேரியபிள் X அனைத்து தொகுதிகளிலும் வரையறுக்கப்பட்டு அனைத்து தொகுதிகளிலும் பயன்படுத்தப்பட்டால் பிறகு எத்தனை DU சங்கிலிகள் உள்ளன வேரியபிள் B1 இல் வரையறுக்கப்பட்டு இந்த B4 B5 B2 B3 அனைத்திலும் பயன்படுத்தப்பட்டால் அது B2 ஐ அடையலாம் அது B5 ஐ அடையலாம் இது B2 இல் லைவ் ஆக இருக்கும் மற்றும் அது B5 இல் லைவ் ஆக இருக்கலாம் இப்போது அது B4 என்பதில் வரையறுக்கப்பட்டு B5 இல் பயன்படுத்தப்பட்டால் என்ன செய்வது ஆம் லூப் ல் அதை இங்கே வரையறுத்து இங்கே பயன்படுத்தலாம் இதேபோல் இது B4 இல் வரையறுக்கப்படலாம் மற்றும் B2 மற்றும் பலவற்றில் பயன்படுத்தப்படலாம் எனவே அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் B1 B2 B3 B4 B5 ஆகியவை வேரியபிள் X ஐ வரையறுக்கிறது மற்றும் B2 B3 B4 B5 B6 ஆகியவை வேரியபிள் X ஐ பயன்படுத்துகின்றன பின்னர் B1 இலிருந்து இது B2 B3 B4 B5 க்கு வரலாம் அதேபோல் இது B2 இல் வரையறுக்கப்பட்டால் இவற்றில் ஏதேனும் ஒன்றில் பயன்படுத்தலாம் எனவே மொத்த DU சங்கிலிகளின் எண்ணிக்கை 25 ஆக மாறலாம் ஆனால் கொடுக்கப்பட்ட திட்டத்திற்கு 5 பாத் கள் மட்டுமே சாத்தியமாகும் ஏனெனில் 4 நிபந்தனைகள் 1 2 3 4 உள்ளன 4 நிபந்தனைகள் என்பதன் பொருள் இதன் சைக்ளோமேடிக் காம்ப்ளக்ஸ்சிட்டி கள் மட்டுமே 5 சார்பற்ற பாதைகளையும் மறைக்க முடியும் ஆனால் பின்னர் DU சங்கிலிகள் பல இருக்கலாம் இப்போது மியூடேஷன் சோதனையைப் பார்ப்போம் மியூடேஷன் சோதனையில் சில கவரேஜ் அடிப்படையிலான சோதனையைப் பயன்படுத்தி ஆரம்ப சோதனைத் தொகுப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது பின்னர் கவரேஜ் அடிப்படையிலான சோதனை முடிந்ததும் மியூடேஷன் களை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் எனவே அதுதான் இங்கே முக்கிய யோசனை ஒவ்வொரு முறையும் நிரலில் சிறிய மாற்றங்களைச் செய்வதன் மூலம் தவறுகளைச் செலுத்தும்போது சோதனைத் தொகுப்பால் மாற்றத்தைக் கண்டறிய முடியுமா என்பதைச் சரிபார்த்து அதன் அடிப்படையில் சோதனைத் தொகுப்பு சரி என்று நாம் கூறுகிறோம் மேலும் ஒரு பிழையை நாம் செலுத்துகிறோம் அது கண்டறியப்படாவிட்டால் சோதனைத் தொகுப்பு சரியில்லை என்று நாம் கூறுகிறோம் அதிகமான டெஸ்ட் கேஸ் களை நாம் சேர்க்கிறோம் எனவே இங்கே ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு சிறிய மாற்றத்தை உருவாக்குகிறோம் அந்த மாற்றத்தை ஒரு மியூடன்ட் நிரலாக மாறுகிறது மியூடேடெட் செயல் இழக்கலாம் ஆனால் இங்கே கொடுக்கப்பட்ட நிரலுக்கு அதிக எண்ணிக்கையிலான மியூடன்ட் உருவாக்கப்படுகிறது ஆனால் பின்னர் சாத்தியமான மியூடன்ட் லாஜிக்கல் ஆபரேட்டரை மற்றும் அல்லது ஏதாவது வகையில் மாற்றலாம் எனவே ஒரு நிரலைக் கொடுத்தால் பல வகை மாற்றங்களை வரையறுக்கலாம் பின்னர் நாம் நிரல் முழுவதும் செயல்படுத்துகிறோம் இது மில்லியன் கணக்கான அல்லது பில்லியன் மியூடன்ட் உருவாக்க வழிவகுக்கும் பாரம்பரிய மியூடேஷன் செயல்பாடுகள் என்பது ஒரு அறிக்கையை நீக்குவது 1 அறிக்கையை இன்னொரு அறிக்கையாக மாற்றுவது என்பதாகும் மற்றும் சில ஆபரேட்டர்களை மற்றும் என மாற்றலாம் பூலியன் வெளிப்பாட்டை அதாவது முழு பூலியன் வெளிப்பாட்டையும் சரி அல்லது தவறு என்று மாற்றலாம் எண்கணித ஆப்பரேட்டர் என்பதை என மாற்றலாம் நாம் ஒரு வேரியபிள் a ஐ b உடன் மாற்றலாம் மற்றும் வேரியபிள் நோக்கம் மற்றும் வகை ஒரே மாதிரியாக இருப்பதை உறுதி செய்யலாம் இப்போது மியூடேஷன் சோதனைக்கு பின்னால் உள்ள அடிப்படை கருதுகோள்களைப் பார்ப்போம் 2 முக்கிய கருதுகோள்கள் உள்ளன முதலாவது திறமையான புரோகிராமர் கருதுகோள் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த கருதுகோள் புரோகிராமர்கள் நிரல்களை நன்றாக எழுதுகிறார்கள் அவர்கள் நல்ல புரோகிராமர்கள் என்று எடுத்துக் கொள்ளுகிறது ஆனால் எப்போதாவது அவர்கள் சிறிய நிரலாக்க பிழைகள் செய்கின்றனர் ஒருவேளை எழுதும் போது அவர்கள் ஒரு உடன் பரிமாறிக் கொள்ளலாம் அல்லது பூலியன் ஆபரேட்டரை பரிமாறிக்கொள்ளலாம் ஒரு அறிக்கையை எழுத மறந்துவிடலாம் மற்ற கருதுகோள் இணைப்பு விளைவு என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு நிரலில் உள்ள மிகவும் சிக்கலான பிழைகள் பல எளிய பிழைகளின் கலவையால் ஏற்படுகின்றன என்று கூறுகிறது எளிய பிழைகள் நிரலாக்க பிழைகள் என அழைக்கப்படுகின்றன இது ஒரு சிறிய நிரலாக்க பிழை மற்றும் ஒரு சிக்கலான பிழை அல்காரிதமிக் பிழை புரோகிராமர் வழிமுறையை நன்கு புரிந்து கொள்ளவில்லை என எடுத்துக்கொள்ளலாம் எனவே சிக்கலான பிழைகள் உள்ளீடு செய்வது கடினம் ஆனால் இணைப்பு விளைவு நாம் பல சிறிய பிழைகளை அறிமுகப்படுத்தினால் அவை ஒரு சிக்கலான பிழை போல செயல்படக்கூடும் இந்த இரண்டு கருதுகோள்களையும் 1978 இல் டிமில்லோ முன்மொழிந்தார் இது மியூடேஷன் சோதனையின் மூலக்கல்லாக அமைகிறது மேலும் இந்த இரண்டு அனுமானங்களின் கீழ் திறமையான புரோகிராமர் கருதுகோள் மற்றும் இணைப்பு விளைவு ஆகியவற்றின் கீழ் மியூடேஷன் சோதனை பயனுள்ளதாக இருப்பதை இது உறுதி செய்கிறது எப்போது வேண்டுமானாலும் புரோகிராமர் மிக எளிய பிழைகளை மட்டுமே அறிமுகப்படுத்தக்கூடும் என்று திறமையான புரோகிராமர் கருதுகோள் கூறுகிறது இணைப்பு விளைவு சிக்கலான பிழைகள் பல எளிய பிழைகள் காரணமாகவும் இணைப்பு விளைவு காரணமாகவும் ஏற்படுகின்றன ஆகவே எளிமையான மியூடன்ட் பல போதுமானதாக இருக்கும் இப்போது மியூடேஷன் சோதனை செயல்முறையை நாம் சித்தரிக்கலாம் கவரேஜ் அடிப்படையிலான சோதனையின் அடிப்படையில் சில ஆரம்ப டெஸ்ட் கேஸ் செயலிழந்து விட்டது ஆனால் ஏதேனும் மியூடன்ட் சோதனை பற்றி விவாதித்தோம் இது ஒரு கவரேஜ் அடிப்படையிலான சோதனை மற்றும் மியூடேஷன் சோதனை செயல்முறையைப் பார்த்தோம் இதன் மூலம் இந்த விரிவுரையை நிறைவு செய்கிறோம் மிக்க நன்றி